காலை வணக்கம் மஸோன்றியின் க்ராவிட்டி போர்ஸ் ஐ கருத்தில்கொண்டு சியர் ஸ்ட்ரென்த் பற்றிய விரிவுரையைத் தொடர்வோம் வெவ்வேறு நிலைகளில் உள்ள ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன்ற்கு சியர் மெக்கானிசம் அடிப்படையில் பெயிலியர் மேற்பரப்பைக் கொடுக்கும் வெளிப்பாடுகளின் தொகுப்பை நிறுவுவதை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் எனவே மான் மற்றும் முல்லரின் அடிப்படை உருவாக்கத்தின் அடிப்படையில் முதல் வழக்குகளைப் பார்த்தோம் நாம் இப்போது ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு பையாக்சியல் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் பெயிலியர் மேற்பரப்பு போன்றவற்றிற்கு வர முயற்சிக்கிறோம் எனவே நாம் சுருக்கமாக ஆராயும் முதல் பெயிலியர் அளவுகோல் மோட்டார் ஜாய்ண்ட் பெயிலியர் ஆகும் அங்கு எர்த் குயிக் போன்ற லேட்டரல் போர்ஸ்க்கு உட்பட்ட கட்டமைப்பின் உண்மையான அளவில் நாம் பேசினால் நீங்கள் எதை உருவாக்குவீர்கள் என்றால் அதுவே ஸ்லைடிங் சியர் மெக்கானிசம் என்று அழைக்கப்படுகிறது அதைத்தான் நீங்கள் படத்தில் பார்க்கிறீர்கள் ஹரிசாண்டல் பெட் ஜாய்ண்ட் ஆனது சியர் ஸ்ட்ரென்த் ஐ அடையும் போது இந்த அளவுகோல் வந்தது எனவே மோஹ்ர் கூலோம்ப் அளவுகோலைப் பயன்படுத்தி ஜாய்ண்ட்டின் சியர் ஸ்ட்ரென்த் ஆனது பாண்ட் கான்ட்ரிபியூஷன் கலவையாகக் குறிப்பிடப்படுகிறது இது ஜாய்ண்ட்டில் கோஹெஸின் மற்றும் பிரிக்ஷன் கோயெபிசியன்ட் ஆகும் இது ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலையால் பாதிக்கப்படுகிறது எனவே மேன் முல்லர் அளவுகோலுக்காக நாம் முன்னர் உருவாக்கிய சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு ஜாய்ண்ட் பெயிலியர் இன் இந்த வரையறையைப் பயன்படுத்துகிறோம் இங்கு ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் காரணமாக ஸ்ட்ரெஸ் லெவல் குறைவாக உழைத்தது உள்ளது எனவே யூனிட் சுழற்சியின் காரணமாக மஸோன்றி யூனிட்டின் ஒரு விளிம்பு ஆனது குறைக்கப்பட்ட கம்ப்ரெஸ்ஸன் ஐ அனுபவிக்கிறது மற்றும் அது σa ஆகும் யூனிட்க்கு மறுபுறம் நீங்கள் அதிகரித்த ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் σb வேறுபாடு டெல்டா Δσy வழக்குகள் இரண்டிலும் உள்ளது எனவே இந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் மற்றும் மோர் கூலம்ப் பெயிலியர் அளவுகோல் ஒருங்கிணைப்பு மற்றும் பிரிக்ஸன் கோயெபிசியன்ட் ஆகியவற்றின் அடிப்படையில் பெயிலியர் அளவுகோலின் உதவி உடன் மஸோன்றி ஜாய்ண்ட் ஆனது ஹரிசாண்டல் பெட் ஜாய்ண்ட்டின் பெயிலியர் ஐ குறைக்கப்பட்ட கோஹெஸின் மற்றும் குறைக்கப்பட்ட பிரிக்ஸன் கோயெபிசியன்ட் ஆகியவற்றின் அடிப்படையில் விவரிக்கிறது இப்போது யூனிட்டைப் பொறுத்தமட்டில் ஜாய்ண்ட்டின் வடிவவியலின் வரையறை உங்களிடம் இருப்பதால் Δy மற்றும் Δx என்பது y அச்சில் உள்ள யூனிட் பரிமாணங்கள் Δy மற்றும் Δxஎன்பது யூனிட் நீளம் எனவே ஹரிசாண்டல் பெட் ஜாய்ண்ட்டி பெயிலியர்க்கான அளவுகோலாக குறைக்கப்பட்ட கோஹெஸின் மற்றும் குறைக்கப்பட்ட பிரிக்ஸன் கோயெபிசியன்ட் ஆகியவற்றின் அடிப்படையில் அதை நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் நான் சொன்னது போல் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் அளவு குறைவாக இருக்கும்போது இது நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அது ஒரு மாடி அமைப்பாக இருந்தால் மற்றும் சுவரின் விகிதமானது ஹரிசாண்டல் பெட் ஜாய்ண்ட் சியர் ஸ்ட்ரென்த் அளவுகோலை அடையும் வகையில் இருந்தால் அல்லது மேல் மாடியில் உள்ள சுவராக இருந்தால் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலைகள் குறைவாக உள்ளன பெட் ஜாய்ண்ட் சியர் ஸ்ட்ரென்த் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நன்றாக இல்லை என்றால் மஸோன்றி மற்ற மெட்டீரியல் இயந்திர அளவுருக்கள் ஒப்பீட்டளவில் நன்றாக இருந்தால் நீங்கள் இந்த பெயிலியர் அளவுகோல் பெற முடியும் அதனால் லோ லெவல் ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் கீழ் உள்ள முதல் பெயிலியர் அளவுகோலாகும் மற்ற இரண்டு அளவுகோல்களைப் பார்ப்போம் அதில் ஓன்று ஆக்ஸில் கம்ப்ரஸன் நிலைகள் இடைநிலையாக இருக்கும்போது இரண்டு அடுக்கு மூன்று மாடி மஸோன்றி லோட் பேரிங் தரை தளத்தில் மஸோன்றி கட்டுமானம் மற்றும் இறுதியாக ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை கணிசமாக அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே நாம் பரிசோதித்த இரண்டாவது அளவுகோல் யூனிட்டில் உள்ள சியர் டென்ஷன் பெயிலியர் மீண்டும் இந்த உருவாக்கத்தில் லோக்கல் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் ஐ நாம் ஆராய்ந்து சுவரில் உள்ள ஆவெரேஜ் பர் கம்ப்ரெஸ்ஸன் நிலை குளோபல் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ்களுடன் தொடர்புபடுத்த முயற்சிக்கிறோம் எனவே நாம் பரிசோதித்த இரண்டாவது அளவுகோல் கிளாசிக்கல் டயகனல் டென்ஷன் பெயிலியர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் கிளாசிக்கல் எக்ஸ் கிராக் என்பது யூனிட்டில் உள்ள சியர் டென்ஷன் காரணமாக பெயிலியர் ஐ ஆராயும்போது உண்மையில் நாம் குறிப்பிடும் பெயிலியர் மெக்கானிஸம் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் பிரின்ஸிபல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் யூனிட் மையத்தில் பிரின்ஸிபல் டென்சில் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் உள்ள செங்கல் யூனிட் இந்த ஸ்ட்ரென்த் அடையும் போது பெயிலியர் அடைந்தது எனவே லேட்டரல் போர்ஸ் லிருந்து வரும் சியர் ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரெஸ் கலவையின் கீழ் பிரின்ஸிபல் டென்ஷன் ஆனது யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ அடைந்தால் யூனிட் மையத்தின் வழியாக ஏற்படும் கிராக் பெயிலியர் ஐப் பெறுவீர்கள் என்று அளவுகோல் கூறுகிறது எனவே இந்தக் குறிப்பிட்ட அளவுகோலில் நாம் மொஹர் ஸ்ட்ரெஸ் வரையறை மொஹர் வட்டம் ஆகியவற்றைப் பயன்படுத்தலாம் மற்றும் டென்சில் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்பதை வரையறுக்கலாம் ஸ்டேட் ஆப் பிளேன் ஸ்ட்ரெஸ் ஐப் பொறுத்த பிரின்ஸிபல் டென்ஷன் σ1 τ மற்றும் σ என்பது சுவரில் செயல்படும் பையாக்ஸில் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் σy என்பது சுவரில் செயல்படும் சாதாரண அழுத்தம் τ என்பது சுவரில் செயல்படும் சியர் அழுத்தம் இதன் காரணமாக பிரின்ஸிபல் டென்ஷன் சிக்மா ஒன்று fbt மதிப்பை அடையும் போது செங்கல் யூனிட் மையத்தில் உள்ள நிலையை நாம் பரிசீலித்து வருகிறோம் இது யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் ஆகும் யூனிட்டில் ஏற்படும் டென்ஷன் கிராக் மூலம் யூனிட்டில் உள்ள சுவரில் தோல்வி அடைகிறோம் ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சிறிய அம்சம் உள்ளது இது யூனிட் மையத்தில் டென்ஷன் கிராக் உருவாவதை வரையறுக்கிறது இருப்பினும் முந்தைய உருவாக்கம் யூனிட்க்கு மேலே அல்லது கீழே பெட் ஜாய்ன்ட்டில் இருந்தது எனவே நீங்கள் Δx ஆல் பரிமாணத்தின் யூனிட் Δy ஐக் கொண்டிருந்தீர்கள் மற்றும் சியர் அழுத்தம் τ மேல் மேற்பரப்பில் அல்லது கீழ் மேற்பரப்பில் வரையறுக்கப்பட்டது பெட் ஜாய்ண்ட் நாம் ஜாய்ண்ட்ட்டில் பெயிலியர் பற்றி பேசுகிறோம் எவ்வாறாயினும் இந்த அளவுகோலில் செங்கல் யூனிட் மையத்தில் ஏற்படும் டென்ஷன் கிராக் பற்றி நாம் பேசுகிறோம் எனவே அந்த ஸ்ட்ரெஸ் இப்போது ஜாய்ண்ட் முதல் செங்கலின் மையத்திற்கு மொழிபெயர்க்க வேண்டும் மேலும் இது யூனிட் ஜாமெட்ரி விகிதத்தால் பாதிக்கப்படுகிறது எனவே இது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாகும் இந்த மதிப்பை அடைய எளிய எண் முறைகள் உள்ளன எனவே அடைப்புக்குறியில் உள்ள இந்த மதிப்பு 2 3 இலிருந்துதான் நீங்கள் அங்கு 2 3τ ஐக் காண்கிறீர்கள் இது அடிப்படையில் செங்கலின் மையப்பகுதிக்கு ஜாய்ண்ட்களிலிருந்து வரும் சியர் ஸ்ட்ரெஸ் அளவு நாம் இப்போது இந்த வெளிப்பாட்டை τ இன் அடிப்படையில் மீண்டும் எழுதினால் முந்தைய வெளிப்பாடு σ இன் செயல்பாடாக τ அடிப்படையில் எழுதப்பட்டதால் நாம் மீண்டும் இரண்டாவது அளவுகோலுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் இன் மதிப்பை σy இன் செயல்பாடாக விரும்புகிறோம் எனவே அண்டர் ரூட் விதிமுறைகளை விரிவுபடுத்தி τ இன் அடிப்படையில் வெளிப்பாட்டை மீண்டும் எழுதுதல் மற்றும் யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் ஆன பெயிலியர் ஸ்ட்ரென்த் ஐப் பயன்படுத்துதல்

செங்கலின் மையத்தில் உள்ள ஸ்ட்ரெஸ் செங்கலின் மையத்தில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்தால் ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் நிலை σby என்பது σy ஆகும் ஆவெரேஜ் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆனது எந்த மதிப்பில் உள்ளது என்றால் அது செங்கலின் மையத்தில் செயல்படும் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்லை என நாம் கருதுகிறோம் மற்ற ஆர்த்தோகனல் திசையில் செயல்படும் நார்மல் ஸ்ட்ரெஸ் மற்றும் சியர் ஸ்ட்ரெஸ் 2 3τ என்று நாம் கருதுகிறோம் மேலும் இந்த உருவாக்கத்திற்கு வருவதற்கான குறிப்பை என்னால் வழங்க முடியும் ஆனால் இது ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் இன் எளிமைப்படுத்தலாகும் இது செங்கலின் மையத்திற்கு வரும் ஜாய்ண்ட் ஸ்ட்ரெஸ் எனவே யூனிட் உயரத்திற்கும் யூனிட் அகலத்திற்கும் இடையிலான விகிதத்தைக் கருத்தில் கொண்டு இது வந்துள்ளது இந்த வழக்கில் யூனிட் அகலம் என்பது யூனிட் நீளம் இது 4 மடங்கு யூனிட் உயரமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே அது ஜாமெட்ரி ஆக இருக்கும் அது ஜாமெட்ரி ஐ சார்ந்து இருக்கப் போகிறது எனவே ஒரு கிராக் இருந்தால் யூனிட் பரிமாணங்களின் அடிப்படையில் குறிப்பிடத்தக்க கிராக் இருந்தால் அந்த 2 3 என்பது Δx மற்றும் Δy சரி விகிதத்தின் அனுமானத்தின் காரணமாக வரும் எண்ணாக இருக்க வேண்டும் எனவே இது நமது இரண்டாவது அளவுகோலாகும் சுவரில் உள்ள ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் சராசரி அளவு அல்லது சுவரில் உள்ள சராசரி நார்மல் ஸ்ட்ரெஸ் அளவு இடைநிலை வரம்பில் சரியாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இது மிக அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இல்லை மற்றும் லேட்டரல் போர்ஸ் மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் இன் கலவையின் காரணமாக டென்சில் கிராக் உருவாவதால் அந்த வரம்பில் பெயிலியர் மெக்கானிஸம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் நாம் பார்க்கும் மூன்றாவது அளவுகோல் ஆனது மஸோன்றி கிரஸ்ஸிங் ஆல் ஏற்படும் பெயிலியர் ஆகும் இது மூன்றாவது அளவுகோலாக இருந்தது இது நான் குறிப்பிட்ட மூன்றாவது பெயிலியர் மெக்கானிசம் இங்கே நாம் உண்மையில் பேசுவது லேட்டரல் போர்ஸ் மற்றும் ஒரு சுவரில் ஏற்கனவே இருக்கும் உயர் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் ஆகியவற்றின் கலவையின் கீழ் உள்ளது சுவரின் சுருக்கப்பட்ட முனை சுவரின் ஒரு முனை மேம்பாட்டை அனுபவிக்கிறது அதே சமயம் சுவரின் மறுமுனை இன் பிளேன் போர்ஸ்களின் செயல்பாட்டின் கீழ் சுவர் அதிகரித்த கம்ப்ரெஸ்ஸன் ஐ அனுபவிக்கிறது அவற்றின் அதிகரித்த கம்ப்ரெஸ்ஸன் கீழ் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை முதலில் அதிகமாக இருந்தால் இறுதியில் கம்ப்ரெஸ்ஸன் ஆனது அதாவது பிளக்ஸர் கம்ப்ரெஸ்ஸன் ஆனது மஸோன்றி கிரஸ்ஸிங் ஸ்ட்ரென்த்க்கு அருகிலான மதிப்பை அடைகிறது இது மஸோன்றி சுவரில் பெயிலியர் ஐ நிறுவுவதற்கான மூன்றாவது அளவுகோலாக மாறும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் உங்களுக்குக் காட்டிய புகைப்படத்தை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் சுவரின் கம்ப்ரெஸ்ஸன் முனையானது கிரஸ்ஸிங் பெயிலியர் ஆகத் தொடங்குகிறது இந்த முடிவு கிரஸ்ஸிங் பெயிலியர் ஐ சந்திக்கிறது இது பிளக்ஸர் கம்ப்ரெஸ்ஸன் இல் உள்ளது இது நேரடி கம்ப்ரெஸ்ஸன் அல்ல ஆனால் இது பிளக்ஸர் கம்ப்ரெஸ்ஸன் மற்றும் இது பெயிலியர் அளவுகோலுக்கு நாம் பயன்படுத்தும் அடிப்படையாகும் எனவே உங்களுக்கு மஸோன்றி கிரஸ்ஸிங் பெயிலியர் ஸ்ட்ரென்த் வேண்டும் இந்த வழக்கில் மஸோன்றி கிரஸ்ஸிங் ஸ்ட்ரென்த் ஆனது நாம் பார்த்த டென்ஷன் இல் உள்ள யூனிட் பெயிலியர்க்கு முந்தைய அளவுகோல் இல் உள்ளது ஆனால் இங்கே நாம் கம்ப்ரெஸ்ஸன் இல் அசெம்பிளியில் பெயிலியர் ஸ்ட்ரென்த் ஆப் மஸோன்றி ஐ பார்க்கிறோம் எனவே இப்போது நீங்கள் மான் முல்லர் அளவுகோலில் இருந்து மீண்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் கம்ப்ரெஸ்ஸன் லெவல் குறையும் இடத்தில் σa மற்றும் கம்ப்ரெஸ்ஸன் லெவல் அதிகரிப்பு இருக்கும் இடத்தில் σb என இருக்கும் நீங்கள் பெயிலியர் ஐ நிறுவிய யுனி ஆக்ஸில் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆப் மஸோன்றி fu ஆனது σb ஐ அடையும் போது பெயிலியர் அளவுகோல் என்ன என்பதை வரையறுக்க σb ஐப் பார்க்கப் போகிறோம்

நாம் இதை τ அடிப்படையில் மீண்டும் எழுதுகிறோம் இப்போது சுவரில் உள்ள ஆவெரேஜ் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன σy உடன் தொடர்புடைய ஆவெரேஜ் சியர் ஸ்ட்ரெஸ்ற்கு இடையேயான தொடர்பை நாம் பெற்றுள்ளோம் இங்கே பெயிலியர் அளவுகோல் fu ஆகும் முந்தைய டென்சில் டயகனல் டென்ஷன் பெயிலியர் இல் அது fbt ஆகும் இது யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் அதேசமயம் முதல் வழக்கில் இது ஜாய்ண்ட்களின் சியர் ஸ்ட்ரென்த் ஆகும் எனவே அமைப்பின் பெயிலியர் ஐ வரையறுக்க மூன்று மெட்டீரியல் மெக்கானிக்கல் பரமேட்டர் உள்ளன எனவே இப்போது நாம் மூன்று வெவ்வேறு பார்த்தோம் மூன்று வெவ்வேறு வரம்புகள் நம்மிடம் லோ ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் இன்டெர் மீடியேட் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் மற்றும் ஹை ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலைகள் இருந்தன இப்போது சுவர் மிகவும் ஸ்குவாட் சுவர் இல்லை என்றால் நீங்கள் ஒரு ஹை ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லலாம் உங்களிடம் மிகவும் மெல்லிய சுவர் இருந்தால் உங்களுக்கு ஒப்பீட்டளவில் மெல்லிய சுவர் இருந்தால் லேட்டரல் போர்ஸ்களையும் க்ராவிட்டி போர்ஸ் ஐயும் சமநிலைப்படுத்துவதற்குக் கிடைக்கும் குறுக்குவெட்டின் பரப்பளவு ஸ்குவாட் சுவருடன் ஒப்பிடும்போது சிறியதாக இருக்கும் எனவே ஹை ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் உடன் ஒரு மெல்லிய சுவரில் லேட்டரல் போர்ஸ் மற்றும் க்ராவிட்டி போர்ஸ்களின் செயல்பாட்டின் கீழ் ஒரு மஸோன்றி சுவரில் ஏற்படக்கூடிய பிளக்ஸர் கிரஸ்ஸிங் மெக்கானிஸம் நீங்கள் பெறலாம் எனவே சுவரின் விகிதத்தின் அடிப்படையில் மற்றும் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தின் அடிப்படையில் சாத்தியமான அனைத்து ஜாமெட்ரி சேர்க்கைகளையும் நாம் அடிப்படையில் பார்க்கிறோம் எனவே லோக்கல் ஸ்ட்ரெஸ் மட்டத்தில் இதை நாம் வரையறுத்து குளோபல் ஸ்ட்ரெஸ் உடன் தொடர்புபடுத்தும்போது ஒரு மஸோன்றிச் சுவரில் லேட்டரல் போர்ஸ் ஆக்ஸில் போர்ஸ் தொடர்பு என்ன என்பதை ஸ்ட்ரெஸ் ரிசல்டன்ட் அடிப்படையில் நிறுவுவதற்கு இதுவே அடிப்படையாகிறது கான்கிரீட்டில் வடிவமைக்க நாம் பயன்படுத்தும் ஆக்ஸில் போர்ஸ் வளைக்கும் மொமெண்ட் இன்டெர் ஆக்ஷ்ன் P M இன்டெர் ஆக்சனை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் மஸோன்றி இல் கொடுக்கப்பட்டது இன் பிளேன் மெக்கானிஸம் ஆனது பொதுவாக சியர் டாமினேட்டட் மெக்கானிஸம் ஆகும் சியர் கபாஸிட்டி என்பது லேட்டரல் போர்ஸ் ஆல் கணிசமாக பாதிக்கப்படும் மற்றும் சியர் சுவர்களின் வடிவமைப்பை ஆராயும்போது நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இதுதான் எனவே ஸ்ட்ரெஸ் மட்டத்தில் இதேபோன்ற அடிப்படையைப் பயன்படுத்துவோம் ஆனால் ரிசல்டன்ட் போர்ஸ்களின் செயல்பாட்டின் கீழ் நாம் அதை ஆராய்வோம் சியர் போர்ஸ் மற்றும் ஆக்ஸில் போர்ஸ்க்கு இடையிலான தொடர்பு மேற்பரப்பை உருவாக்க அதே அடிப்படையைப் பயன்படுத்துவோம் எனவே நாம் இதுவரை ஆய்வு செய்த மூன்று வெவ்வேறு பெயிலியர் மெக்கானிசம் அடிப்படையில் இன் பிளேன் செயல்களின் கீழ் மஸோன்றி வேலைகளில் சாத்தியமான அனைத்து பெயிலியர் மெக்கானிசம்களையும் உள்ளடக்கியது ஜாயிண்ட் பெயிலியர் ஐ முதலில் பார்த்தோம் சியர் டென்ஷன் காரணமாக பெயிலியர் ஐ நாம் பார்த்தோம் இரண்டாவது மண்டலம் நீங்கள் அங்கு காணும் ஆரஞ்சு மண்டலம் மற்றும் மஸோன்றி கிரஸ்ஸிங் காரணமாக ஹை ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை பெயிலியர் மூன்றாவது மண்டலம் எனவே மான் முல்லர் அளவுகோலின் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் வெளிப்பாடுகளை உருவாக்கினோம் எங்களிடம் τ என்பது குறைக்கப்பட்ட கோஹெஸின் ப்ளஸ் μ இன்டு σy க்கு சமம் ஆக உள்ளது இங்கு μ மீண்டும் குறைக்கப்பட்ட பிரிக்ஸன் கோயெபிசியன்ட் இன் முதல் அளவுகோலாகும் நீங்கள் அந்த அளவுகோலைப் பயன்படுத்தினால் முதல் மண்டலத்தில் புள்ளியிடப்பட்ட கோடுகளின் முதல் தொகுப்பைப் பெறுவீர்கள் இது அடிப்படையில் ஒரு கட்டத்தில் ஒன்றுடன் ஒன்று அல்லது இரண்டாவது அளவுகோல் உரிமையைப் பொறுத்து τ அடிப்படையில் மதிப்பில் அதிகமாகலாம் நான் பேசுவது என்னவென்றால் இந்த வரியை நான் இங்கே ஆய்வு செய்கிறேன் என்னிடம் τ க்கான வெளிப்பாடு உள்ளது என்னிடம் வெளிப்பாடு உள்ளது இப்போது σy இன் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு அப்பால் சியர் டென்ஷன் காரணமாக ஏற்படும் இரண்டாவது வெளிப்பாடு பெயிலியர் முக்கியமாகவும் மற்றும் மூன்று மதிப்புகளில் குறைவாக இருக்கும் இது ஆக்ஸில் கம்ப்ரஸன் இன் இடைநிலை வரம்புகளுக்கு சியர் டென்ஷன் பெயிலியர் ஆல் நிர்வகிக்கப்படும் அளவுகோலாக இருக்கும் எனவே மத்திய மண்டலத்தில் சமன்பாடு குறிப்பிடப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இது இடைநிலை மண்டலத்திற்கான σy ஐப் பொறுத்தமட்டில் குறைந்த பெயிலியர் ஸ்ட்ரெஸ் சியர் ஸ்ட்ரெஸ் ஆக மாறும் மூன்றாவது மண்டலத்திற்கு எங்களிடம் மூன்றாவது வரி உள்ளது மேலும் σy இன் செயல்பாடாக சியர் ஸ்ட்ரெஸ் இன் மிகக் குறைந்த மதிப்பாக மாறுவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே கொடுக்கப்பட்ட வழக்கில் உங்களுக்குக் கிடைக்கும் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்க்கு நீங்கள் அடிப்படையில் இந்த மூன்று வெளிப்பாடுகளைப் பயன்படுத்தலாம் வெவ்வேறு சமன்பாடுகளால் நிர்வகிக்கப்படும் இந்த மூன்று வெவ்வேறு கோடுகளை வரையவும் மூன்றில் மிகக் குறைவானது பெயிலியர் மேற்பரப்பை உருவாக்கும் எனவே நீங்கள் சிவப்பு நிறத்தில் மூன்று கருப்பு புள்ளியிடப்பட்ட கோடுகளை ஒன்றுடன் ஒன்று பார்ப்பது பெயிலியர் பிளேன் நிச்சயமாக இந்த பெயிலியர் பிளேன் நாம் இங்கு கருத்தில் கொண்ட ஒப்பீட்டு பலம் ஒருங்கிணைப்பு மதிப்பு பிரிக்ஸன் கோயெபிசியன்ட் மதிப்பு யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் மதிப்பு பெயிலியர் மதிப்பு கிரஸ்ஸிங் மஸோன்றி ஸ்ட்ரென்த் மற்றும் இது Δx பை Δy விகிதத்தையும் சார்ந்து இருக்கும் எனவே ஜாமெட்ரி மற்றும் மெட்டீரியல் பண்புகள் ஒரு கொடுக்கப்பட்ட சுவர் அல்லது மஸோன்றி சுவரில் ஆய்வு செய்ய கொடுக்கப்பட்ட பெயிலியர் மண்டலத்தை பாதிக்க போகிறது எனவே இது பெயிலியர் டொமைன் ஆகும் இது லேட்டரல் போர்ஸ் இன் கீழ் பையாக்ஸில் ஸ்ட்ரெஸ் நிலையைக் குறிக்கிறது மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் இறந்த எடை மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட சுமைகளிலிருந்து ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் காரணமாக அழுத்துகிறது எனவே இது மான் முல்லர் அளவுகோலின் நீட்டிப்பாகும் இது பெயிலியர் பிளேன் ஐப் பெறுவதற்கான அடிப்படையாக இப்போது கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் இன்னும் ஸ்ட்ரெஸ் மட்டத்தில் வேலை செய்கிறோம் என்பதை நினைவில் கொள்க மான் முல்லர் கோட்பாட்டின் குறிப்பிட்ட வரம்புகள் இருப்பதால் நாம் அதைச் செய்ய வேண்டும் முதன்மையாக நான் கூறியது போல் நீங்கள் வடிவமைப்பில் இந்த வகையான அளவுகோலைப் பயன்படுத்தினால் அல்லது ஒரு கட்டிடத்தில் உள்ள அழுத்தங்களின் நிலைகளை நீங்கள் ஆய்வு செய்தால் ஒவ்வொரு வெவ்வேறு புள்ளிகளிலும் உள்ள ஒவ்வொரு மஸோன்றி குழுவும் அழுத்தத்தின் வெவ்வேறு மதிப்பைக் கொண்டிருக்கும் எனவே நாம் இப்போது வந்திருக்கும் பெயிலியர் பிளேன் ஐப் பயன்படுத்துவதன் தொகுப்பைப் பயன்படுத்தி ஒரு மஸோன்றி பேனலில் இதைப் பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் பெயிலியர் அழுத்தத்தை மதிப்பிடுவது உண்மையில் நிறைய எளிமைப்படுத்தப்படுகிறது மற்ற அம்சம் என்னவென்றால் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் ஆனது நான் ஹோமோஜினியஸ் மற்றும் எனவே லெவல் ஆப் ஸ்ட்ரெஸ் இல் பெயிலியர் பிளேன் ஐ வரையறுப்பது ஒரு சிக்கலான விவகாரம் உண்மையையும் கருத்தில் கொண்டு மஸோன்றி வேலையில் ஒரு திசையில் உள்ள ஸ்ட்ரென்த் மற்றும் மற்றொரு திசையில் ஸ்ட்ரென்த் வித்தியாசமாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் நான் வேலைகளில் இருந்து அதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பணிகளில் இருந்து நான் பேஜ் ஐ வழங்கினேன் பெட் ஜாய்ண்ட்க்கு அழுத்தம் கொடுக்கும் கொள்கையின் வெவ்வேறு நோக்குநிலைகளில் பெயிலியர் மெக்கானிசத்தில் வேறுபாடு இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் எனவே நீங்கள் மிகவும் எளிதாகப் பிடிக்கக்கூடிய ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் ஐப் பார்க்கவில்லை மற்ற பிரச்சனை என்னவென்றால் மான் முல்லர் அளவுகோல் உண்மையில் பரிசீலனையில் இருக்கும் மஸோன்றி பேனலில் கிராக் ஏற்பட்ட பிறகு எந்த ரி டிஸ்ட்ரிபியூஷன் ம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை எனவே சில இன்எலாஸ்டிஸிட்டி இருக்கும் தருணத்தில் ஸ்ட்ரெஸ் ரிடிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் எனவே நாம் கருதிய வெளிப்பாடுகளின் தொகுப்பு லீனியர் எலாஸ்டிக் கணக்கீடுகளின் அடிப்படையில் இருக்கும் நாம் பெயிலியர் ஸ்ட்ரென்த் ஐப் பயன்படுத்துகிறோம் பின்னர் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் ஐப் பயன்படுத்தி அளவுகோல்களை நிறுவ முடியும் எனவே இந்த ரிடிஸ்ட்ரிபியூஷன் உங்கள் வெளிப்பாடுகள் அல்லது பெயிலியர் பிளேன்னில் கருத்தில் கொள்ள போவதில்லை மற்ற முக்கியமான அம்சம் என்னவென்றால் குறியீடுகள் வடிவமைப்பு நடைமுறைகளை வரையறுக்கும் விதத்தைப் பார்த்தால் நாம் வேலை செய்யும் ஸ்டேட் ஆப் ஸ்ட்ரெஸ் அல்ல ஸ்ட்ரெஸ் ரிசல்டன்ட் இல் வேலை செய்வது எங்களுக்கு எளிதாக இருக்கும் எனவே முடிந்தால் இந்த வெளிப்பாடுகளை ஸ்ட்ரெஸ் ரிசல்டன்ட்க்கு நீட்டிப்பது பயனுள்ளது எனவே நீங்கள் வரம்பு நிலை அணுகுமுறையைப் பார்க்கிறீர்கள் அல்லது செயல்திறன் அடிப்படையிலான அணுகுமுறையைப் பார்க்கிறீர்கள் என்றால் மேலும் அன்ரிஇன்போர்ஸ்ட் மஸோன்றி மற்றும் ரிஇன்போர்ஸ்ட் மஸோன்றி இரண்டிற்கும் வரம்பு நிலைகளை வடிவமைக்க முடியும் என்றால் இது ஒரு சுவாரஸ்யமான அளவுகோலாக மாறினால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான வெளிப்பாடு தொடர்புகளை வரையறுக்க மற்றும் நான் லேட்டரல் போர்ஸ் ஆக்ஸில் போர்ஸ் லேட்டரல் போர்ஸ் H மற்றும் மஸோன்றி சுவர்களில் ஆக்ஸில் போர்ஸ் N தொடர்பு பற்றி குறிப்பிட்டேன் அன்ரிஇன்போர்ஸ்ட் மஸோன்றிக்காக நாம் அதைச் செய்திருக்கலாம் மேலும் மஸோன்றிகளை வலுப்படுத்தவும் அதையே நீட்டிக்க முடியும் எனவே சுவர் பேனல்களில் போர்ஸ் ரிசல்டன்ட்க்குப் பிறகு நாம் இங்கே வேலை செய்வோம் எனவே இன் பிளேன் ஸ்ட்ரென்த் ஐ ஆய்வு செய்யத் தொடங்க நாம் இப்போது ஒரு மஸோன்றிச் சுவரின் பிளேன் ஸ்ட்ரென்த் ஐ மீண்டும் ஆய்வு செய்கிறோம் மேலும் மேன் முல்லர் அளவுகோல் பயன்பாட்டின் இறுதி விளைவாக பெயிலியர் பிளேன் இல் நாம் ஆய்வு செய்த வெவ்வேறு மண்டலங்களைப் போன்றே மீண்டும் ஆய்வு செய்கிறோம் உங்களிடம் லோ ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் மாடெரேட் அல்லது இன்டெர்மீடியேட் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் மற்றும் ஹை ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் உள்ளது அதே மூன்று சூழ்நிலைகளையும் கருத்தில் கொள்ளலாம் நாம் முயற்சி செய்து ஆய்வு செய்யும் முதல் பெயிலியர் மெக்கானிஸம் ஆனது ஒரு பிளக்ஸர் ஆதிக்கம் செலுத்தும் மெக்கானிஸம் ஆகும் அதாவது சிதைவுக்கு உட்படுத்தப்படும் போது சுவர் லேட்டரல் போர்ஸ் மற்றும் ஆக்ஸில் முன்னிலையில் கம்ப்ரெஸ்ஸன்போது சிதைவடையும் எனவே இங்கே ஜாமெட்ரி வருகிறது விகிதத்தைப் பொறுத்து நீங்கள் எல்லா நிகழ்தகவுகளிலும் ஒரு மெல்லிய சுவரைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பிளக்ஸர் ஆதிக்கம் செலுத்தும் மெக்கானிஸத்தைப் பெறலாம் அதாவது சுவரில் மேம்பாடு இருக்கும் ஒரு பகுதி மற்றும் சுவரில் அதிகரித்த கம்ப்ரெஸ்ஸன் ஆன ஒரு பகுதி உள்ளது எனவே ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலைகள் அதிகமாக இருந்தால் அதிகரிக்கும் கம்ப்ரெஸ்ஸன் நம்மை பிளக்ஸர் கிரஸ்ஸிங் மெக்கானிஸத்திற்கு இட்டுச் செல்லும் மறுமுனையில் நீங்கள் உண்மையில் கிராக் ஐ ப் பெறுகிறீர்கள் எனவே நாம் ஆய்வு செய்யக்கூடிய மற்றும் ஒட்டுமொத்த வெளிப்பாடுகளைக் கொண்டிருக்கும் முதல் மெக்கானிஸம் ஆனது ஒரு பிளக்ஸர் பிளக்ஸர் ஆதிக்கம் செலுத்தும் மெக்கானிஸம் அல்லது இன் பிளேன் பிளக்ஸர் ஆதிக்கம் செலுத்தும் மெக்கானிஸம் ஆகும் பின்னர் நாம் மற்ற இரண்டு மெக்கானிஸம் களை ஆராய்வோம் இது மீண்டும் ஜாய்ன்ட்டில் செயலிழப்பு உள்ள சியர் சிளைடிங் மெக்கானிஸம் ஆகும் இது சியர் ஆதிக்கம் செலுத்தும் பிஹவியர் பின்னர் டயகனல் கிராக் களின் உருவாக்கம் எக்ஸ் கிராக்கிங் இது பிளக்ஸர் மெக்கானிஸம் ஐ விட மீண்டும் ஒரு சியர் மெக்கானிஸம் ஆகும் மற்றும் இதில் தெளிவாக சுவரின் அஸ்பெக்ட் ரேஷியோ உள்ளது மற்றும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று முதலில் சுவரின் அஸ்பெக்ட் ரேஷியோ உள்ளது மற்றும் சுவரில் இருக்கும் பௌண்டரி கண்டிஷன்களின் பங்கும் உள்ளது மேலே நீங்கள் சுழற்சிகள் இல்லாமல் இருந்தாலும் சுவர் அதன் வெர்டிகள் பௌண்டரி கண்டிஷன் ஐப் பொறுத்து மேலோட்டமாக இருக்கும் மேலே சுழற்றுவது ப்ரீ அல்லது மேலே மீண்டும் சுழற்றுவது கட்டுப்படுத்தப்பட்டது எனவே ஜாமெட்ரி மற்றும் பௌண்டரி கண்டிஷன் ஐப் பொறுத்தவரையில் செயல்படும் இரண்டு அம்சங்கள் அஸ்பெக்ட் ரேஷியோ மற்றும் சுவர் மேலே சுழற்றுவதற்கு சுதந்திரமாக உள்ளதா அல்லது மேலே சுழற்றுவதற்கு தடைகள் உள்ளதா என்பதாகும் மேல் சுழற்சி கட்டுப்பாட்டின் காரணமாக லேட்டரல் சிதைந்த வடிவத்தில் அல்லது சியர் சிதைவு சுயவிவரத்தில் கேண்டிலீவர்டை ப்ரீ ஆக சுழற்ற நாம் ஒரு சுவரை ஆராய்வோம் பின்னர் நிச்சயமாக மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் வகிக்கும் பங்கை நாம் ஏற்கனவே ஆராய்ந்தோம் நீங்கள் பெட் ஜாய்ண்ட் சியர் ஸ்ட்ரென்த் மஸோன்றி கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரென்த் மற்றும் மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள ஒப்பீட்டு ஸ்ட்ரென்த் ஐ முன்பு மான் முல்லர் அளவுகோலில் பார்த்தோம் இரண்டாவது அளவுகோல் யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ எட்டியது ஆனால் இப்போது நீங்கள் அதை யூனிட் அல்லது மோர்ட்டார் அடிப்படையில் ஆராயப் போவதில்லை மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் இல் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் எனவே fbt க்கு பதிலாக நாம் மஸோன்றிகளின் டென்சில் ஸ்ட்ரென்த் ஐப் பார்க்கத் தொடங்குவோம் அங்குதான் மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த் இன் மதிப்பீட்டாக நாம் முன்பு பார்த்த டயகனல் கம்ப்ரெஸ்ஸன் டெஸ்ட் பயனுள்ளதாகத் தொடங்குகிறது எனவே முதல் அளவுகோலை ஆராய்வோம் முதல் மெக்கானிஸம் இன் பிளேன் ஃப்ளெக்சுரல் மெக்கானிசம் மற்றும் இங்கே நாம் உண்மையில் மேல் மற்றும் கீழ் பௌண்டரி கண்டிஷன்களைக் கொண்ட ஒரு சுவரைக் கருத்தில் கொள்கிறோம் நிச்சயமாக இரண்டு லேட்டரல் விளிம்புகளிலும் இது ப்ரீ ஆகும் இது ஒரு சிறந்த சூழ்நிலையில் நீங்கள் திரும்பும் சுவர் இருக்கும் நிலையில் இருக்க முடியும் சுவர் விளிம்புடன் உள்ளது உங்கள் சுவரின் ஸ்பான்ரல் ஒரு லேட்டரல் பௌண்டரி கண்டிஷன் ஆகவும் இருக்கலாம் எவ்வாறாயினும் நாம் ஒரு இலட்சியப்படுத்தப்பட்ட வழக்கை ஆய்வு செய்கிறோம் அங்கு சுவர் லேட்டரல் விளிம்புகளில் சுதந்திரமாக உள்ளது மற்றும் அதன் சுய எடைக்கு உட்பட்டது மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட க்ராவிட்டி லோட் மற்றும் சுவரில் லேட்டரல் லோட் செயல்படுகிறது எனவே P எனக் கொடுக்கப்பட்ட சுவரின் சுய எடையை நாம் உண்மையில் ஆய்வு செய்கிறோம் மிகைப்படுத்தப்பட்ட லோட் உள்ளது பௌண்டரி கண்டிஷன்களைப் பொறுத்து மிகைப்படுத்தப்பட்ட லோட்களின் எக்ஸ்ன்ட்ரிசிட்டிக்கு சில இருப்பதாகவும் லேட்டரல் போர்ஸ் செயல்படுவதாகவும் கருதலாம் H என நியமிக்கப்பட்ட சுவர் சுவரின் நீளம் l மற்றும் சுவரின் உயரம் h எனவே நாம் வேலை செய்ய வேண்டிய ரிசல்டன்ட் போர்ஸ்களை நீங்கள் ஆய்வு செய்தால் உங்களுக்கு ரிசல்டன்ட் ஆக்ஸில் போர்ஸ் N உள்ளது உங்களுக்கு சியர் போர்ஸ் H மற்றும் லேட்டரல் போர்ஸ் மற்றும் உயரத்தின் காரணமாக சுவரில் செயல்படும் மொமெண்ட் h எனவே நாம் வெவ்வேறு பிரிவுகளில் உள்ள போர்ஸ்களை ஆய்வு செய்யப் போகிறோம் இதன் ரிசல்டன்ட் போர்ஸ் அனைத்தும் சுவரின் மிடில் பிளேன் இல் உள்ளன என்று நாம் கருதுகிறோம் மேலும் அமைப்பில் உள்ள வெர்டிகள் ஈகுலிபிரியம் மற்றும் சுழற்சி ஈகுலிபிரியம் ஆகிய இரண்டு நிலைகளுக்கான ஈகுலிபிரியம் சமன்பாடுகளை நாம் எழுதலாம் எனவே வெர்டிகள் ஈகுலிபிரியம் மி லிருந்து கீழே உள்ள ஆக்ஸில் போர்ஸ் ஆனது சுய எடை மற்றும் மேலே உள்ள ஆக்ஸில் போர்ஸ் இன் கூட்டுத்தொகையாகும் எனவே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஐ மதிப்பீடு செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பது முக்கியம் நடு உயரத்தில் சுவரில் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் குறித்த மதிப்பீடுகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் பரிசீலிக்கப்படும் சுய எடையின் பங்களிப்பைப் பற்றி கவனமாக இருக்கவும் நீங்கள் மேலே இருந்தால் சுய எடையின் பங்களிப்பு இல்லை நீங்கள் கீழே இருந்தால் சுவரின் சுய எடையின் முழு பங்களிப்பும் உங்களுக்கு இருக்கும் எனவே எந்த பிளேன் இல் கணக்கீடுகள் செய்கிறீர்கள் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் எனவே நீங்கள் பொதுவாக பிளக்ஸர் கம்ப்ரெஸ்ஸன் பெயிலியர் ஐ சரியாகப் பார்க்கிறீர்கள் என்றால் சுவரின் அடிப்பகுதியில் உள்ள பிளக்ஸர் கம்ப்ரெஸ்ஸன் பெயிலியர் ஐ ப் பார்க்க நான் ஆர்வமாக உள்ளேன் ஏனெனில் அங்குதான் கம்ப்ரெஸ்ஸன் விளிம்பில் பிளக்ஸர் கம்ப்ரெஸ்ஸன் மதிப்பு அதிகபட்சமாக இருக்கும் ஆனால் டயகனல் டென்ஷன் பெயிலியர் ஐ ப் பார்க்க நீங்கள் ஆர்வமாக இருந்தால் டயகனல் டென்ஷன் பெயிலியர் பொதுவாக சுவர் பேனலின் நடு உயரத்தில் இருந்து தொடங்கும் எனவே நாம் செங்கல் யூனிட் மையத்தில் கணக்கீடுகளை ஒரே மாதிரியாகச் செய்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே முழு சுவர் பேனலும் பொதுவாக சியர் கிராக் டயகனல் சியர் கிராக் அதிகபட்ச சியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் காரணமாக நடுப்பகுதியில் தொடங்கும் எனவே உங்கள் கணக்கீடுகள் சுவரின் மிட் ஹெயிட்டில் இருக்கும் எனவே நீங்கள் ஆக்ஸில் பங்களிப்பைக் கருத்தில் கொள்ள வேண்டும் சுய எடை சுவரின் ஒரு பாதியாக உள்ளது எனவே ரெசல்ட்டண்ட் ஸ்ட்ரெஸ் மேல் நாம் வேலை செய்கிறோம் என்றாலும் சுவரில் உள்ள பெயிலியர் ஐ நாம் எங்கு வரையறுக்கிறோம் என்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சுவரின் உயரத்தில் உள்ள லேட்டரல் போர்ஸ் மேலே உள்ள மொமெண்ட் மற்றும் கீழே உள்ள மொமெண்ட் ஆல் சமநிலைப்படுத்தப்படுகிறது மேலும் இங்கு மேலே உள்ள மொமெண்ட்டும் கீழே உள்ள மொமெண்ட்டும் மேலே உள்ள ஆக்ஸில் போர்ஸ் மேலே உள்ள எக்ஸ்ன்ட்ரிசிட்டி ஆகவும் கீழே உள்ள ஆக்ஸில் கம்ப்ரஸன்மானது கீழே உள்ள எக்ஸ்ன்ட்ரிசிட்டி ஆகவும் குறிப்பிடப்படுகின்றன எனவே இன் பிளேன் பிளக்ஸர் மெக்கானிஸம் ஐ ஆய்வு செய்யத் தொடங்குகிறோம் நாம் மூன்று வெவ்வேறு நிலைகளைப் பார்க்கிறோம் நான் முதலில் டென்சில் கிராக் நிலையைக் குறிப்பிடுவேன் எனவே சுவர் லேட்டரல் போர்ஸ் மற்றும் க்ராவிட்டிக்கு உட்படுத்தப்படுவதால் உங்கள் சுவரின் கிராக் ஏற்படலாம் கிராக் முன்னேறும்போது லேட்டரல் போர்ஸ் மற்றும் க்ராவிட்டி போர்ஸ் கலவையை சமன்படுத்துவதற்கான பரப்பளவு குறைகிறது இறுதியாக இறுதியில் நீங்கள் பரப்பளவைக் குறைத்துள்ளீர்கள் மற்றும் சுவரில் கிரஸ்ஸிங் ஏற்படும் அதுதான் நாம் ஆய்வு செய்யும் மெக்கானிஸம் ஆகும் எனவே ஸ்டேஜ் I டென்சில் கிராக் நீளம் l தடிமன் t கொண்ட ஒரு சுவரைப் பார்ப்போம் அது ஆக்ஸில் போர்ஸ் N மற்றும் ஒரு மொமெண்ட் M க்கு உட்பட்டது எனவே உண்மையில் என்ன நடக்கிறது இந்த கட்டத்தில் நாம் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லீனியர் எலாஸ்டிக் கொண்டதாக இருப்பதாகக் கருதினால் முக்கோணப் பரவல் காணப்படுகிறது மற்றும் சுவரின் கிராஸ் செக்சனின் ஒரு பகுதி உண்மையில் M மற்றும் N இன் ஒப்பீட்டு மதிப்புகளைப் பொறுத்து டென்சனிற்குச் செல்லலாம் எனவே சுவரில் குறிப்பிடத்தக்க ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் இருப்பதாக நீங்கள் கருதினால் கிராக் ஏற்படுவதற்கு குறிப்பிடத்தக்க லேட்டரல் போர்ஸ் தேவைப்படுகின்றன இப்போது சுவரில் டென்சில் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை எடுத்துக் கொள்வோம் டென்சில் ஸ்ட்ரெஸ்க்கு உட்பட்ட சுவர் கிராஸ் செக்சனின் ஒரு பகுதி உங்களிடம் உள்ளது மீதமுள்ளவை கம்ப்ரஷன் எட்ஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் சிக்மா மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் யின் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி N ஆனது சுவரின் மையக் கோட்டைப் பொறுத்தமட்டில் e ஆகும் இப்போது இங்கே சுவர் பெட் ஜாய்ண்ட்க்கு வெர்டிகள் ஆக டென்சனிற்கு உட்பட்டுள்ளது எனவே பெட் ஜாய்ண்ட்க்கு வெர்டிகள் ஆக செயல்படும் டென்ஷன் உடன் பெட் ஜாய்ண்ட் fmt டென்சில் ஸ்ட்ரென்த் இல் நாம்ஆர்வமாக உள்ளோம் இப்போது சுவரில் பூஜ்ஜிய டென்சில் ஸ்ட்ரென்த் இருப்பதாக நீங்கள் கருதலாம் அல்லது fmt ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பு என்று வைத்துக் கொள்ளலாம் fmt ஒரு வரையறுக்கப்பட்ட மதிப்பு என்றால் டென்சில் ஸ்ட்ரெஸ் fmt ஐ அடையும் போது மட்டுமே கிராக் ஏற்படும் சுவரில் பூஜ்ஜிய டென்சில் ஸ்ட்ரென்த் உள்ளது என்று நீங்கள் கருதினால் நாம் கட்டுப்படுத்தும் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி ஐக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு டென்ஷன் ஏற்படும் மொமெண்ட்டில் உ ங்கள் கிராக் ஏற்படத் தொடங்கும் எனவே இங்கு பெட் ஜாய்ண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த் fmt என்று வைத்துக் கொண்டால் கிராக் மொமெண்ட் ஐ பெட் ஜாய்ண்ட்டின் டென்சில் ஸ்ட்ரென்த் பற்றிய அறிவைக் கொண்டு எழுதலாம் மீண்டும் அந்தத் மொமெண்ட் ஐ ஆக்ஸில் ரிசல்டன்ட் கம்ப்ரஸன்ன ஆக்ஸில் போர்ஸ் ரிசல்டன்ட் N ஆனது எக்ஸ்ன்ட்ரிசிட்டி e ஆகும் இந்த விஷயத்தில் நாம் அதை ஆக்ஸில் கம்ப்ரஸன் மற்றும் பெண்டிங்கி ருந்து வரும் ஸ்ட்ரெஸ் ஆக எழுதுகிறோம் பெட் ஜாய்ண்ட் fmt பூஜ்ஜியமற்ற மதிப்பின் டென்சில் ஸ்ட்ரென்த் ஆன இந்த கூடுதல் எதிர்ப்பைக் கொண்டு நாம் எழுதுகிறோம் இது தடிமன் t மற்றும் நீளம் l இது கிராஸ் செக்சனின் பிரிவு மாடுலஸ் ஆகும் இப்போது நீங்கள் அதே வெளிப்பாட்டைப் பயன்படுத்தி fmt ஐ 0 ஆக எடுத்துக் கொண்டால் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி l6 க்கு சமமாக இருக்கும்போது இந்த கிராக் ஏற்படும் கிளாசிக்கல் நிலையைப் பெறுவீர்கள் எனவே இது முதல் நிலை இது முதல் நிலை எனவே இந்த குறிப்பிட்ட பயிற்சியைச் செய்யும் அனைத்து மாணவர்களிடமும் ஒரு பொதுவான குழப்பம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் இது மூன்று நிலை லோடிங் இன் முதல் கட்டமாகும் எனவே இந்த பெயிலியர் மெக்கானிஸம் இந்த பெயிலியர் மெக்கானிஸம் ஆனது இறுதி பெயிலியர் மெக்கானிஸம் அல்ல இது சேவைத்திறன் நிலையில் உள்ளது சேவைத்திறன் நிலைமைகளின் கீழ் கிராக் ஏற்படுகிறது இது ஒரு இறுதி வரம்பு நிலை அல்ல சுவரின் கிரஸ்ஸிங் பெயிலியர் தான் எனக்கு இறுதி வரம்பு நிலை இப்போது நடந்தது டென்சில் பிளக்ஸர் கிராக் ஆனால் அது இறுதி வரம்பு நிலை அல்ல இது ஒன்று இது ஆரம்ப நிலைகளில் ஒன்று அல்லது குறைந்தபட்சம் சேவைத்திறன் வரம்பு நிலை எனவே இது முன்னேறும் போது இறுதி வரம்பு நிலை சுவரில் உள்ள பிளக்ஸர் கிரஸ்ஸிங் ஆக இருக்கும் எனவே முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் பெயிலியர் இன் மெக்கானிஸம் ஐ மதிப்பிடும்போது இறுதி நிலை கிரஸ்ஸிங் உடன் தொடர்புடைய மொமெண்ட் ஐ நீங்கள் M கிராக் உடன் ஒப்பிட முடியாது M கிராக் ஒரு சேவைத்திறன் மட்டத்தில் உள்ளது M கிராக் ஒரு சேவைத்திறன் மட்டத்தில் உள்ளது ஆனால் Mu என்பது இறுதி வரம்பு நிலை உரிமை M கிராக்கை உங்களால் ஒப்பிட முடியாது என்பதால் நாம் மீண்டும் இந்த நிலைக்கு வருவோம் Mu அவைகள் தேவையின் அதே மட்டத்தில் இல்லை அவை மிகவும் வேறுபட்ட தேவை நிலைகளில் உள்ளன ஒன்று சேவைத்திறன் மற்றொன்று இறுதி சரி ஸ்டேஜ் II என்பது போஸ்ட் கிராக் போஸ்ட் கிராக் நீங்கள் கிராஸ் செக்சனைக் குறைத்துவிட்டீர்கள் இப்போது ஈகுலிபிரியம் கிராஸ் செக்சனின் பகுதிப் பிரிவில் உள்ளது எனவே லேட்டரல் போர்ஸ் திசையின் காரணமாக உயர்த்தப்பட்ட பகுதியை நீங்கள் சுவரின் ஹீல் என்றும் இப்போது அதிக ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் ஐ அனுபவிக்கும் மறுமுனை சுவரின் டோ என்றும் குறிப்பிடுகிறீர்கள் எனவே நீங்கள் அதிகரித்த கம்ப்ரெஸ்ஸன் நிலைகளை நோக்கி செல்ல வேண்டும் மற்றும் கிரஸ்ஸிங் இல் பெயிலியர் அடையலாம் எனவே நாம் மெக்கானிஸம் ஐ டோ கிரஸ்ஸிங் என்று குறிப்பிடுகிறோம் ஆனால் என்ன நடந்தது என்றால் சேவைத்திறன் நிலை ஹீல் கிராக் ஆக உள்ளது எனவே ஹீல் கிராக் என்பது பெட் ஜாய்ண்ட்டின் டென்சில் ஸ்ட்ரென்த் ஐ அடையும் போது சேவைத்திறன் வரம்பிற்குட்பட்ட நிலையில் டோ கிரஸ்ஸிங் இறுதியில் ஏற்படும் எனவே சுவரில் இந்த போஸ்ட் கிராக் கட்டத்தை ஆராய்வோம் சுவரில் உள்ள ஆக்ஸில் கம்ப்ரஸன் நிலைகள் fa இல் வெர்டிகள் ஸ்ட்ரெஸ் சுவரில் உள்ள ஆவெரேஜ் வெர்டிகள் ஸ்ட்ரெஸ் fa க்கு சமம் இப்போது நாம் ஒரு பகுதிப் பகுதியைப் பரிசீலித்து வருகிறோம் இது ஹேட்ச்டு ப்ளூ ரீஜன் ஆகும் இது H மற்றும் ஆக்ஸில் லோட் மிகைப்படுத்தப்பட்ட லோட் மற்றும் சுவரின் சுய எடை ஆகியவற்றின் கலவையை சமநிலைப்படுத்துகிறது இருப்பினும் நீங்கள் இங்கே பார்ப்பது என்னவென்றால் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னும் லீனியர் எலாஸ்டிக் சரிவாகக் கருதப்படுகிறது எனவே நாம் போஸ்ட் கிராக் கட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் இன்னும் லீனியர் எலாஸ்டிக் நிலை தான் நாம் கிராக்கிங் என கருதிக்கொண்டிருக்கும் இன்யெலஸ்ட்சிட்டி டென்ஷன் கிராஸ் செக்சன் பகுதியை புறக்கணிப்பதாகும் எனவே இதில் சுவரின் கம்ப்ரெஸ்ஸன் நீளத்தை நாம் பயன்படுத்தும் குறியீடுகளின் தொகுப்பு l இன் ஒரு பகுதியாக η உள்ளது η என்பது சுவர் கிராக் அடையாதபோது ஈட்டா என்பது l க்கு சமம் ஆனால் இப்போது பகுதி நீளம் η முக்கோணமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரெஸ் ரிசல்ட் அதாவது ஆக்ஸில் போர்ஸ் ரிசல்டண்ட் ட்ரையங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் மையத்தில் மூன்றில் ஒரு பங்கில் அமர்ந்திருக்கும் எனவே கம்ப்ரெஸ்ஸன் விளிம்பிலிருந்து η3 என்பது ரிசல்டன்ட் அமர்ந்திருக்கும் இடமாகும் மற்றும் சுவரின் மையக் கோட்டைப் பொறுத்தமட்டில் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி e ஆகும் இந்த ட்ரையங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் மூலம் பிளேன் இல்லாத பிளக்ஸர் மெக்கானிஸத்திற்காக இதை முன்பே செய்துள்ளோம் நாம் ஈகுலிபிரியம் ஐ எழுதலாம் பின்னர் லேட்டரல் போர்ஸ் மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் ஆகியவற்றின் கலவையை அடையும் நீளமான கம்ப்ரெஸ்ஸன் நீள ஈட்டாவின் மதிப்பீட்டைப் பெறலாம் எனவே வெர்டிகள் ஈகுலிபிரியம் மிலிருந்து ஆக்ஸில் போர்ஸ் P என்பது கிராஸ் செக்சன் பகுதிக்குள் σv ஆகும் மற்றும் சுவரின் உயரத்தில் உள்ள h லேட்டரல் போர்ஸ்ஸிலிருந்து சுவரின் உயரத்திற்குச் செல்லும் h லேட்டரல் போர்ஸ் ஆனது ஆக்ஸில் போர்ஸ் P க்கு சமமாக இருக்கும் எனவே H பை P லேட்டரல் போர்ஸ் பை P ரேசியோ ஆப் லேட்டரல் போர்ஸ் டு ஆக்ஸில் போர்ஸ் இன்டு ஹெயிட் h க்கு நாம் மதிப்பிடுகிறோம் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து ட்ரையங்குளர் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து நாம் எட்ஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் fm ஐப் பெறுகிறோம் தற்போது எட்ஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் fm ஆகும் அது இன்னும் எலாஸ்டிக் ரேஞ்சில் உள்ளது ஆனால் இது fu அல்லது மஸோன்றி கிரஸ்ஸிங் ஸ்ட்ரென்த் ஐ அணுகும் மேலும் இது 2 டைம்ஸ் P பை t இன்டு லென்த் ஆகும் லென்த் ஆனது முக்கோணப் பகுதியான கம்ப்ரெஸ்ஸடு மண்டலத்தின்நீளம் ஆகும்

எனவே இந்த எட்ஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரென்த் ஐ நெருங்கும் போது கிரஸ்ஸிங் பெயிலியர் எதிர்பார்க்கப்படும் லேட்டரல் போர்ஸ் இன் வரம்பு மதிப்பு நம்மிடம் உள்ளது எனவே எட்ஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் இந்த வெளிப்பாடு இப்போது கிடைத்துள்ளது நாம் மூன்றாவது கட்டத்திற்கு செல்கிறோம் இது டிமாண்ட் மற்றும் கபாஸிட்டி இன் இறுதி நிலை இது சுவரின் ஹீல் கிரஸ்ஸிங் ஆகும் கம்ப்ரெஸ்ஸடு டோ வில் உங்கள் மஸோன்றி கிரஸ்ஸிங் பெறுவீர்கள் அதே நிலையில் சுவரின் கம்ப்ரெஸ்ஸடு செக்சனில் கம்ப்ரெஸ்ஸன் டிஸ்ட்ரிபியூஷன் நான் லீனியர் என்று நாம் இப்போது கருதுகிறோம் எனவே கடைசி கட்டத்தில் தான் கம்ப்ரெஸ்ஸடு மண்டலத்தில் ஸ்ட்ரெஸ் இன் நான் லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ நாம் கருதுகிறோம் சுருக்கப்பட்ட மண்டலம் இப்போது மேலும் குறைக்கப்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் இன் பிளேன் பெண்டிங் விஷயத்தில் நாம் செய்ததைப் போலவே ஸ்ட்ரெஸ் இன் பரபோலிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஐக் குறிக்க சமமான ஸ்ட்ரெஸ் ப்ளாக் பயன்படுத்தப்படலாம் என்று நாம் கருதலாம் நாம் சமமான ஸ்ட்ரெஸ் ப்ளாக் அளவுருக்களைப் பயன்படுத்துகிறோம் ஸ்ட்ரெஸ் ப்ளாக் இல் உள்ள ஈகுலிபிரியம் ஐ சொந்தமாக எழுதுகிறோம் பின்னர் மஸோன்றி கிரஸ்ஸிங் ஸ்ட்ரென்த் ஐ ப் பொறுத்து இறுதி லேட்டரல் போர்ஸ் ஐ அடைய அல்லது பெயிலியர் ஏற்படும் இறுதி தருணத்தின் அடிப்படையில் குறிப்பிடப்படுவதைப் பயன்படுத்துகிறோம் எனவே ஸ்ட்ரெஸ் ப்ளாக் அளவுரு இங்கே உள்ளது இங்கே K இன் மதிப்பை இங்கே கப்பா 0 75 மற்றும் 1 க்கு இடையில் மாறுபடும் என எடுத்துக்கொள்கிறோம் மேலும் இவை உண்மையில் மெட்டீரியல் வகையைச் சார்ந்து இருக்கும் மதிப்புகள் எனவே இந்த விஷயத்தில் மஸோன்றி வகையைப் பொறுத்து 0 75 மற்றும் 1 க்கு இடையில் உள்ள மதிப்பைக் கொள்ளலாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ப்ளாக்கின் உயரத்தைப் பார்க்கிறீர்கள் மேலும் ஸ்ட்ரெஸ் பிளாக்கின் பரிமாணங்கள் ஸ்ட்ரெஸ் பிளாக்கின் நீளம் a என்பது ரெக்டாங்குளர் பக்க பரிமாணம் x ஆல் வகுக்கப்படுகிறது இது பரபோலிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் பரபோலிக் டிஸ்ட்ரிபியூஷன் நீளம் a பை x ஆனது 0 67 மற்றும் 0 85 இடையே மாறுபடும் இது நல்ல மதிப்பீடு எனவே ஆவெரேஜ் கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரெஸ் என்பது ஆக்ஸில் போர்ஸ் டிவைடெட் பை l இன்டு t ஆகும் மற்றும் வெர்டிகள் ஈகுலிபிரியம் மிலிருந்து இப்போது ஸ்ட்ரெஸ் ப்ளாக் ஆல் வழங்கப்பட்ட ஈகுலிபிரியம் ஐக் கொண்டுள்ளது எனவே இதில் N என்பது நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி எனவே ரெக்டாங்குளர் ப்ளாக்கின் மையத்தில் அமர்ந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுகிறது எனவே Nl2 - a2 ஆனது ரிசல்டன்ட் உட்காரும் இடம் அதனால் இது உங்கள் e எனவே N இன்டு e வரையறுக்கப்படுகிறது a இன் மதிப்புக்கான வெளிப்பாடு எங்களிடம் உள்ளது இதை இந்த வெளிப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறோம் மேலும் ஆக்ஸில் கம்ப்ரஸன் ஸ்ட்ரெஸ் லெவல் மற்றும் மஸோன்றி fmc இன் கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரென்த் பற்றிய அறிவைக் கொண்டு இறுதி தருணத்திற்கான இறுதி வெளிப்பாடு உள்ளது மாணவர் ஐயா இங்கே x என்பது பரபோலிக் டிஸ்ட்ரிபியூஷன் a என்பது a என்பது ரெக்டாங்குளர் ஸ்ட்ரெஸ் ப்ளாக் x என்பது இங்கே கொடுக்கப்பட்ட மதிப்புகள் பரபோலிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ சமமான ஸ்ட்ரெஸ் ப்ளாக்க்கு சமன்படுத்தப் பயன்படும் மதிப்புகளை உங்களுக்கு வழங்கும் நீங்கள் பார்க்கும் மஸோன்றி வகையைச் சார்ந்திருக்கும் ஸ்ட்ரெஸ் ப்ளாக்கின் ஹெயிட் 0 75 முதல் 1 fu வரையிலான மதிப்புகளைக் கொண்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சி கூறுகிறது ஸ்ட்ரெஸ் பிளாக் இன் அகலம் a டிவைடெட் பை x இது 0 67 மற்றும் 0 85 க்கு இடையில் வகுக்கப்படுகிறது எனவே வெவ்வேறு வகையான மஸோன்றிகளுக்கு இவற்றுக்கு இடையேயான மதிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனவே ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் நிலை மற்றும் மஸோன்றிகளின் கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரென்த் பற்றிய அறிவை வழங்குவதன் மூலம் இப்போது நீங்கள் இறுதி தருணத்திற்கான ஒரு வெளிப்பாட்டைக் கொண்டிருக்கிறீர்கள்

எனவே இது மன் முல்லர் அளவுகோலில் நாம் பார்த்த மூன்றாவது பெயிலியர் அளவுகோலுக்கு ஒத்திருக்கிறது எனவே நான் முன்பு கூறியது போல் M கிராக் மற்றும் Mu ஒரே அளவில் இல்லை என்பதை மீண்டும் சொல்கிறேன் M கிராக் சேவைத்திறன் நிலையில் உள்ளது எனவே M கிராக் என்பது சுவரில் ஒரு பெயிலியர் அளவுகோல் என்று நீங்கள் கருத முடியாது அது ஒரு கிராக் வரம்பு நிலை மட்டுமே இது சேவைத்திறன் வரம்பு நிலை Mu என்பது சுவரிலேயே உச்ச வரம்பு நிலை இந்த பிளக்ஸர் மெக்கானிஸத்தின் ஒரு சிறப்பு வழக்கு உள்ளது இது சுவரின் விகிதத்தில் இருந்தால் சுவர் இன்னும் பிளக்ஸர் மெக்கானிசம் ஆல் ஆதிக்கம் செலுத்தும் சுவரின் உயரம் சுவரின் நீளத்தை விட பெரியதாக இருக்கும் வகையில் சுவர் ஒரு விகிதத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே இது ஸ்குவாட் சுவர் அல்ல மெல்லிய சுவர் இது ஒரு மெல்லிய சுவராக இருக்கும்போது பெரும்பாலும் அது பிளக்ஸர் மெக்கானிசம் ஆல் ஆதிக்கம் செலுத்தும் ஆனால் முந்தைய ஸ்லைடுகளில் நாம் பார்த்தது என்னவென்றால் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலைகள் குறிப்பிடத்தக்கதாக இருந்தபோது ஆனால் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை குறிப்பிடத்தக்கதாக இல்லாவிட்டால் நீங்கள் இன்னும் ஒரு பிளக்ஸர் மெக்கானிஸம் வைத்திருக்க முடியுமா அது ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை அது அவசியம் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை மஸோன்றிகளில் டோ கிரஸ்ஸிங்ற்கு அதிகமாக இருந்தது ஆம் இப்போது ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் அளவு அதிகமாக இல்லாவிட்டால் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் டோ கிரஸ்ஸிங் பெயிலியர் ஐ அடையாமல் இருக்கலாம் அதாவது சுவர் க்ராவிட்டி போர்ஸ் களை தொடர்ந்து செயல்படுத்தும் மற்றும் கிரஸ்ஸிங் ஆகாது ப்ரீ கம்ப்ரஷன் அளவு மிகவும் குறைவாக இருக்கும் போது இது குறிப்பாக நிகழ்கிறது எனவே உங்களிடம் ஒரு மெல்லிய சுவர் உள்ளது ஆனால் உங்களிடம் இது மேல் மாடிச் சுவராக இருந்தால் அல்லது ஒற்றை மாடி அமைப்பாக இருந்தால் அதன் அஸ்பெக்ட் ரேஷியோ மெல்லியதாக இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு பிளக்ஸர் மெக்கானிஸம் ஐக் கொண்டிருக்கலாம் ஆனால் அது கிரஸ்ஸிங் பெயிலியர் ஐ அடையாது ஆனால் அது ஆடும் எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் லோ ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் இன் சூழ்நிலையை நாம் உண்மையில் ஆய்வு செய்கிறோம் இந்த ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் ஆனது மஸோன்றிகளின் கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரென்த் ஐப் பொறுத்து ஒரு ரேஷியோ ஆக வெளிப்படுத்தப்படுகிறது நாம் இதை ஆக்ஸில் கம்ப்ரஸன் ரேஷியோ என்று குறிப்பிடுகிறோம் இது மஸோன்றி fmc இன் கிரஸ்ஸிங் ஸ்ட்ரென்த் ஆல் வகுக்கப்படாத ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை சிக்மா ஆகும் இந்த மதிப்பு உண்மையில் குறைவாக இருந்தால் மற்றும் அது ஒரு மாடி அமைப்பு மெல்லிய சுவராக இருந்தால் இது கணிசமாக குறைந்த மதிப்பாக இருக்கும் 5 சதவீதத்திற்கும் குறைவான கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரென்த் மற்றும் 2 சதவீத கம்ப்ரெஸ்ஸன் ஸ்ட்ரென்த் ஐ நாம் பார்க்கப் போகிறோம் நாம் அந்த வகையான சூழ்நிலையில் இருக்கும்போது அது இன்னும் ஒரு பிளக்ஸர் மெக்கானிஸம் ஆல் ஆதிக்கம் செலுத்துகிறது இருப்பினும் கிரஸ்ஸிங் ஏற்படாது ஆனால் கடுமையான ராக்கிங் நடக்கும் எனவே இது பிளக்ஸர் மெக்கானிஸத்தின் நீட்டிப்பு கிரஸ்ஸிங் பெயிலியர் ஏற்படப் போவதில்லை ஆனால் ராக்கிங் ஏற்படப் போகிறது எனவே ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை குறைவாக இருந்தால் பெட் ஜாய்ண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இல்லாவிட்டால் சிறிய அளவிலான லேட்டரல் போர்ஸ் உடன் கூட சுவரின் அடிப்பகுதியில் கிராக் ஏற்படலாம் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை குறைவாகவும் லேட்டரல் போர்ஸ் சிறிய அளவுடன் ஜாய்ண்ட்டின் டென்சில் ஸ்ட்ரென்த் குறைவாகவும் இருந்தால் ஹீல் கிராக்கிங் ஏற்படலாம் ஆனால் ஒருமுறை ஹீல் கிராக்கிங் ஏற்பட்டு ப்ரீ கம்ப்ரஷன் அளவுகள் குறைவாக இருப்பது தொடர்ந்தால் சுவரின் குறிப்பிடத்தக்க பகுதி கிராக் அடையலாம் மறுமுனையில் கிட்டத்தட்ட ஒரு ஹின்ஜ் மட்டுமே உள்ளது அதுதான் இந்த புள்ளி O ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் அளவு மிகவும் குறைவாக உள்ளது மற்றும் மஸோன்றி பெட் ஜாய்ண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த்தும் குறைவாக உள்ளது எனவே லேட்டரல் போர்ஸ் இன் சிறிதளவு மூலம் கிராஸ் செக்சனைப் பொறுத்தவரை போதுமான அளவு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் ஹீல் கிராக் ஐ நீங்கள் பெறலாம் கம்ப்ரெஸ்ஸன் இல் மிகச் சிறிய கிராஸ் செக்சன் மட்டுமே இருக்கும் கம்ப்ரெஸ்ஸன் இன்னும் செயலில் உள்ளது சுவரின் நீளத்துடன் ஒப்பிடுகையில் ஈட்டா மதிப்பு கணிசமாக சிறியதாக இருக்கும் தீவிர வழக்கில் உங்களுக்கு ஒரு புள்ளி மட்டுமே உள்ளது ஆனால் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் நிலை மிகவும் குறைவாக உள்ளது மற்றும் கம்ப்ரெஸ்ஸன் இல் மஸோன்றி ஸ்ட்ரென்த் நன்றாக இருந்தால் அந்த விளிம்பில் ஒருபோதும் கிரஸ்ஸிங் ஏற்படாது சுவர் வெறுமனே ராக் ஆக தொடரும் எனவே இது நிலைத்தன்மையை அடையும்போது ஓவெர்ட்டர்னிங் மெக்கானிஸம் அல்டிமேட் பெயிலியர் ஆகும் மற்றும் நீங்கள் ஓவெர்ட்டர்னிங் பெறலாம் ஆனால் கிரஸ்ஸிங் இன் கம்ப்ரெஸ்ஸன் இல் கிராஸ் செக்சன் பெயிலியர் ஐ நீங்கள் பெற மாட்டீர்கள் எனவே இது சிறப்பு வழக்கு எனவே இந்த திடமான ப்ளாக்யை நாம் இப்போது பார்த்தால் சுவர் பேனல் ஒரு திடமான ப்ளாக் போல் செயல்படுகிறது டென்சில் கிராக் காரணமாக இது ஒரு பெயிலியர் பிளேன் கீழே உருவாகியுள்ளது ஆனால் O இல் உள்ள இந்த ஹின்ஜ் மூலம் ஈகுலிபிரியம் பராமரிக்கப்படுகிறது எனவே O ஐச் சுற்றியுள்ள திடமான ப்ளாக்கின் ஈகுலிபிரியம்மை நான் எடுத்துக் கொண்டால் லேட்டரல் போர்ஸ் H u உயரம் h க்கு சமப்படுத்தப்படுகிறது N மற்றும் P ஐ லென்த் 2 ஆல் சமன்படுத்துகிறது எனவே நீங்கள் ஒரு வெளிப்பாட்டைப் பெறலாம் மேலும் இது எந்தப் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்ய ஆலும் ஆளப்படுவதில்லை இது எந்தப் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் ஆலும் ஆளப்படவில்லை இது முற்றிலும் ஜாமெட்ரி என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் ராக்கிங் மெக்கானிஸத்தைப் பெறலாம் நீங்கள் திரும்பும் மெக்கானிஸத்தைப் பெறலாம் பொய்யான அனுமானத்தின் கீழ் ஒப்பிடுகையில் மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் கணிசமாக அதிகமாக உள்ளது இது மஸோன்றிக்கு உண்மையாகும் நீங்கள் லோ ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் நிலைகளைப் பார்க்கும்போது fmc யால் சிக்மா நாட் இந்த மதிப்பு மிகக் குறைவாக இருக்கும் எனவே ஆக்ஸில் கம்ப்ரஸன் ரேஷியோ குறைவாக இருப்பதால் நீங்கள் பிளக்ஸர் ராக்கிங் என்ற பிளக்ஸர் மெக்கானிஸத்தின் இந்த சிறப்பு வழக்கைப் பெறலாம் எனவே முந்தைய எக்ஸ்ப்ரெஷனில் முந்தைய எக்ஸ்ப்ரெஷனைப் பயன்படுத்தினால் இது 0 ஆகப் போகிறது இந்த ஆக்ஸில் கம்ப்ரஸன் ரேஷியோ 0 க்கு செல்கிறது அது 0 க்கு செல்கிறது உங்கள் ஈகுலிபிரியம் ஸ்டேட் ஆப் ஆக்ஸில் போர்ஸ் மற்றும் ஜாமெட்ரியில் இருந்து வருகிறது நீங்கள் சுவரில் நிகழும் ஒரு கடினமான ராக்கிங்கான ஓவெர்ட்டர்னிங் மெக்கானிஸத்தைப் பெறுவீர்கள் எனவே இது ஒரு சிறப்பு நிகழ்வாகும் இது பிளக்ஸர் மெக்கானிஸம்மே என நாம் கருத்தில் கொள்ளலாம் எனவே உங்களிடம் மெல்லிய சுவர் இருந்தால் லோ ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் உடன் கூடிய பிளக்ஸர் மெக்கானிஸம் ஆனது பிளக்ஸர் ராக்கிங்கின் ஓவெர்ட்டர்னிங் ஆக மாறும் இல்லையெனில் கம்ப்ரெஸ்டு டோ பெயிலியர் ஐ நீங்கள் காணலாம் எனவே மெக்கானிஸம் ஐ முதலாவதாக நாம் ஆய்வு செய்துள்ளோம் நாம் இன்னும் இரண்டு ஆய்வுள் செய்ய வேண்டும் நாம் அடுத்த வகுப்பில் அதை செய்வோம்